வணக்கம் கடந்த சில அமர்வில் டிசிஎஸ் லிமிடெட்டின் வரையறுக்கப்பட்ட வழக்கை எடுத்துக் கொண்டு அதன் நிதி அறிக்கைகளை பகுப்பாய்வு செய்து விவாதித்து வந்தோம் மேலும் டிசிஎஸ் லிமிடெட் என்பது இந்தியாவின் முன்னணி முதலாளிகளால் இயக்கப்படும் ஒரு மிகப்பெரிய தனியார் எம்என்சி நிறுவனத்தை நமது ஆய்வுக்கு எடுத்துள்ளோம் நாம் டிசிஎஸ் லிமிடெட் சந்தை தரவு பங்கு சந்தை தரவு பின்னர் வருமான தரவு இருப்பு நிலை தரவு மற்றும் பணப்புழக்க தரவு பற்றி விவாதித்தோம் மேலும் அந்த நிறுவனத்தின் பி மற்றும் எல் தரவுகள் தொடர்பான சில அடிப்படை விகிதங்களும் இருப்பு நிலை தரவுகள் தொடர்பான கணக்கையும் நாம் இதற்கு முன் கணக்கிட்டுள்ளோம் இப்போது அவற்றின் ஒருங்கிணைந்த விகிதங்களை கணக்கிடலாம் நான் கூறுவது என்னவென்றால் ஒரு அறிக்கையில் இருந்து ஒரு தரவையும் மற்றொரு அறிக்கையிலிருந்து வேறு ஒரு தரவையும் கணக்கிட எடுத்துள்ளோம் நிறுவனம் வழங்கும் கூடுதல் தகவல்களின் அடிப்படையில் சில விகிதங்களும் கணக்கிடப்பட்டுள்ளன சரியா எனவே முதலில் விகிதங்களுக்கான சூத்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரு பொதுவான அர்த்தத்தில் மிகவும் எளிமையாக புரிந்து கொண்டு அதன் முக்கியமான விகிதங்களை கணக்கிட்டு மேலும் அதன் போக்குகளைக் கவனிக்க முயற்சிப்போம் இப்போதுமுதலில் ஏற்றுமதிக்கான விற்பனையை பற்றி பார்ப்போம் ஆகவே அதனை கணக்கிடும் சூத்திரம் என்ன மொத்த ஏற்றுமதி விற்பனை சதவீதம் கணக்கிடும் முறையை அறிய முயற்சிப்போம் எனவே ஏற்றுமதிகளின் தரவுகள் முதல் 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மேலும் அதனை நிகர விற்பனையால் வகுத்தால் தோராயமாக 3 சதவீதம் தான் கிடைக்கிறது இல்லை இல்லை அது 3 சதவிகிதம் தான் அல்லது மார்ச் 14 இல் வெறும் 0 32 சதவிகிதம் மற்றும் 0 5 சதவிகிதம் தான் மேலும் தற்போதைய ஆண்டுகளுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை அதாவது வெறும் 0 சதவீதம் மட்டுமே அடுத்ததாக விற்பனைக்கு நிகரான பணி மூலதனம் பற்றியது இப்போது நிகர மூலதனத்தை கணக்கிடுவதற்கான முக்கிய விகிதங்கள் என்ன பணப்புழக்கத்தை அறிய நாம் வழக்கமாக தற்போதைய விகிதத்தை கணக்கிடுவது போல் கணக்கிடுவோம் அதை நாம் ஏற்கனவே எப்படி கணக்கிடுவது என்று அறிந்து இருக்கிறோம் ஆனால் இங்கே நாம் இரு நிறுவனங்களின் இருப்புநிலை விவரங்களுக்கு இடையிலான தற்போதைய சொத்துகளுக்கும் தற்போதைய கடன்களுக்கும் இடையில் ஒப்பிடுகிறோம் மேலும் இப்பொழுது எனக்கு தெரிந்தவரை பணி மூலதனமானது முக்கியமான நடவடிக்கைகளுக்கும் அன்றாட வணிக நடவடிக்கைகளுக்கு நிதி அளிக்க தேவைப்படுகிறது பணி மூலதனத்தின் போதுமான தன்மையை அறிந்து கொள்வதற்கான ஒரு வழியாகும் அதை நாம் உருவாக்கும் வருவாயுடன் அல்லது அந்த மூலதனத்தைப் பயன்படுத்தி நாம் உருவாக்கும் விற்பனையுடன் இணைப்பதாகும் எனவே கணக்கிடப்பட்ட விகிதம் விற்பனைக்கு நிகரான பணி மூலதனமாகும் தற்போதைய சொத்துக்கள் மற்றும் தற்போதைய கடன்கள் பற்றிய தரவுகள் நமக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் பணி மூலதன தொகை மட்டும் வழங்கப்படவில்லை பின்னத்தின் மேலிழக்கதில் இருக்கும் நடப்பு சொத்தையை நடப்பு பொறுப்புகளை கொண்டு கழித்து அதன்பின் விற்பனையால் வகுக்க வேண்டும் நடப்பு சொத்தை தற்போதைய பொறுப்புகளை கழித்தால் கிடைக்கும் பணி மூலதனம் மொத்த வருவாய் அல்லது நிகர விற்பனையால் வகுக்கப்பட வேண்டும் ஆனால் மூலதனம் முக்கியமாக சொந்த வணிக நடவடிக்கைகளுக்கானதே ஒழிய மற்ற வருமானத்திற்கானது அல்ல அதனால் நிகர விற்பனையை கணக்கிட எடுத்துக் கொள்வது மிகவும் நம்பகமானதாக இருக்கும் அதனால் கிடைத்த சதவீதம் 0 33 ஆகும் மேலும் படிப்படியாக அது 0 33 சதவீதத்திலிருந்து 0 36 சதவீதமாக உயர்ந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும் பின்னர் அது 0 55 சதவீதமாக உயர்ந்தது மீண்டும் கடந்த ஆண்டில் இது சற்று குறைந்து 0 51 சதவீதமாக இருக்கிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் நிறுவனத்தின் பணி மூலதனத்தை மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது என்று அர்த்தம் எனவே ஒரு ரூபாய் விற்பனையில் அவர்கள் 0 33 சதவீதத்தை பெற்றனர் இப்போது அது கிட்டத்தட்ட 0 5 சதவீதமாக உயர்ந்துள்ளது இப்போது இது ஒரு நல்ல அறிகுறியா அவைகளை பணப்புழக்க கோணத்தில் இருந்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அவை அதிக மூலதனத்தை கொண்டு இருக்கின்றன தணிக்கை கோணத்திலிருந்து பார்த்தல் அவர்களின் கடனாளர்களின் கலவையை முதலில் சரிபார்க்க வேண்டும் என்று நான் கூறியது போல் அவர்கள் தேவைக்கு சற்று அதிகமாகவே பணி மூலதனத்தைக் பெற்றுள்ளனர் ஏனென்றால் அவர்களிடம் எந்த சரக்குகளும் இல்லை அவற்றின் முக்கிய நடப்பு சொத்துக்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறத்தக்கவை தான் இருந்தபோதிலும் அவைகள் சரிபார்க்கப்பட வேண்டும் இந்த விகிதத்துக்கு ஒத்த வேறு எந்த விகிதத்தையாவது கொண்டு கணக்கிடலாம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா இந்த விகிதத்தை நாம் முன்னரே விவாதித்திருந்தோம் மேலும் இந்த விகிதம் பணி மூலதனத்திற்கான விற்பனையாகும் இந்த விகிதமுறை பணி மூலதன வருவாய் விகிதம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது விகிதத்தின் ஒரு இடமாற்றம் மட்டுமே இது வழக்கிற்கு தேவையில்லை என்றாலும் நாம் அதை கணக்கிட முயற்சிப்போம் நான் அதை இங்கே அழுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது இந்த குறிப்பிட்ட சொத்தின் பயன்பாட்டின் செயல்திறனை அறிய நாம் கணக்கிடும் விற்றுமுதல் விகிதங்கள் உள்ளன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே மூலதனத்தைப் பயன்படுத்துவதில் உள்ள செயல்திறனை அறிய நாம் மூலதன விற்றுமுதல் விகிதத்தைக் கணக்கிடலாம் பணி மூலதனத்தின் மீதான விற்பனைக்கான சூத்திரம் என்ன எனவே நிகர விற்பனையை எடுத்து மூலதனத்தின் மூலம் அதைப் வகுக்க வேண்டும் எனவே மீண்டும் அடைப்புக்குறிக்குள் அதை எடுத்து கொள்ள வேண்டும் இல்லை இல்லை மன்னிக்கவும் அடைப்புக்குறிக்குள் சில குழப்பங்கள் உள்ளன எனவே நடப்பு சொத்தை நடப்பு பொறுப்புகளுடன் கழித்து வரக்கூடிய தொகையை எடுத்துக் கொள்ள வேண்டும் பணி மூலதன விற்றுமுதல் விகிதம் மெதுவாக குறைந்து வருவதை நாம் பார்க்கலாம் அதாவது இது 3 சதவீதத்திலிருந்து 1 94 சதவீதமாக குறைந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது பணி மூலதன விற்றுமுதல் விகிதம் மெதுவாக குறைந்து வருவது என்பது எதை காட்டுகிறது என்றால் மூலதனத்தின் பயன்பாட்டின் செயல்திறன் வீழ்ச்சியடைந்து வருகிறது என்பதை காட்டுகிறது உண்மையில் நிகர பணி மூலதனம் விற்பனை மற்றும் பணி மூலதன வருவாய் விகிதம் ஒரே மாதிரியாக இருக்கிறது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வெவ்வேறு விகித முறையை பயன்படுத்தி மீண்டும் கணக்கிட்டு உள்ளேன் அதே விஷயத்திற்காக இன்னும் பிற விகித முறையை கொண்டு கணக்கிட முடியுமா அந்த விகிதத்தை நாம் ஏற்கனவே விவாதித்து இருந்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா பணி மூலதன விற்றுமுதல் விகிதத்தை கொண்டு விற்பனையின் நாட்களின் எண்ணிக்கையும் விற்பனையின் எண்ணிக்கையை கொண்டு நாம் கணக்கிட முடியும் ஆக இந்த சூத்திரத்தையும் பயன்படுத்தி கணக்கிடுவோம் எனவே நாம் இன்னும் இதன் மூலம் தெளிவு பெற முடியும் இது நாட்களின் அடிப்படையில் பணி மூலதனம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கான சூத்திரம் ஏற்கனவே உங்களிடம் உள்ளது எனவே அதை நீங்கள் கணக்கிட முயற்சிக்கவும் மூலதன நாட்கள் அறிய இந்த இடமாற்றம் சூத்திரத்தைப் பயன்படுத்தி இப்போது கணக்கிடுவோம் எனவே இது 1 விற்றுமுதல் விகிதத்தில் வகுக்கப்படுகிறது அதன் விடை 1 ல் உள்ளது அது ஏன் 1 மீது சி ஐ எடுக்கவில்லை என்று எனக்குத் தெரியவில்லை நீங்கள் விகிதங்களை நாட்களுக்கு கணக்கிட வேண்டும் என்று விரும்பினால் அதை நாட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் பிறகு அதை 365 ஆல் பெருக்க வேண்டும் எனவே இந்த கணக்கீட்டின் மூலம் நமக்கு 121 நாட்கள் கிடைக்கும் ஆக 121 நாட்களில் இருந்து இது 187 நாட்கள் வரை உயர்ந்துள்ளது எனவே 365 நாட்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையை பணி மூலதனமாக வைத்திருந்தால் அது முன்பு 121 நாட்களாக இருந்தது இப்போது அது 187 நாட்கள் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இது மிக அதிகமான நாட்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஆண்டில் பாதி காலத்திற்கு அவற்றின் மூலதனம் பயன்படுத்தப்படாமல் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை விற்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது நீங்கள் 2 மாதங்கள் 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கு கடன் கொடுக்கலாம் ஆனால் அது 90 நாட்கள் என்றோ அல்லது 120 நாட்கள் என்றோ நாம் குறிப்பிடலாம் ஆனால் இங்கே அது மிக அதிக நாட்களை கொண்டதாக இருக்கிறது அதாவது 187 நாட்களாக உள்ளது எனவே இந்த 3 விகித கணக்கீடு முறைகள் ஆகும் உண்மையில் ஒரே மாதிரியானவை மேலும் வேறு வழியில் கணக்கிடப்பட்டால் ஒரே பொருளையே வெளிப்படுத்துகின்றன அதையே நீங்களும் பெறுகிறீர்களா என்று பார்ப்போம் அடுத்ததாக சொத்து விகிதத்திற்கான விற்பனையாகும் இப்போது இது இந்த மூலதன விற்றுமுதல் போன்றதாகும் ஆனால் இது மொத்த சொத்துக்களை குறிக்கிறது எனவே இப்போது மொத்த சொத்துக்கள் விற்பனை அதிகப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன அதனால் நாம் மொத்த வருவாயை இங்கே எடுத்துக் கொள்வோம் ஏனென்றால் நாம் அதை மொத்த சொத்துக்களால் வகுக்கப் போகிறோம் பின்னர் அதை இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து கழித்தால் மொத்த சொத்துக்கள் கிடைக்கும் அதை நாம் மேலும் வகுத்தால் நமக்கு 1 24 சதவீதம் கிடைக்கிறது இந்த விகிதத்தில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தேக்க நிலையில் இருப்பதை நீங்கள் காணலாம் இருப்பினும் இந்நிறுவனம் 2015 இல் விகிதம் அதிகரித்துள்ளது இது இப்போது 1 புள்ளி அளவு சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது ஆனால் மார்ச் 14 1 19 ஐ விட சற்று குறைவாக வீழ்ச்சியடைந்துள்ளது அதாவது 1 ரூபாய் சொத்துக்கள் 1 19 ரூபாய் அளவுக்கு விற்பனை உயர்ந்துள்ளது இருப்பினும் இது மற்ற தொழில்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த விகிதத்தில் அதிகரித்துள்ளது சரியா எனவே இது மொத்த சொத்துக்கள் சிறந்த முறையில் பயன்படுத்துவதால் அதன் செயல்திறனை சிறப்பாக வெளிப்படுத்துகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆர் எ ROTA என்றால் ரிட்டர்ன் ஆன் டோட்டல் அஸெட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே பின்னத்தின் அடி இலக்க எண்ணில் குறிப்பிட்ட பெயருக்கு ஏற்றாற்போல் நாம் மொத்த சொத்துக்களை எடுத்துக்கொள்வோம் இங்கே மொத்த சொத்துக்களின் வருவாய் லாபத்தை குறிக்கிறது எனவே இந்த நிறுவனம் சம்பாதித்த இறுதி லாபம் வரிக்குப் பிந்தைய லாபமாகும் இது மொத்த சொத்துகளால் வகுக்கப்படுகிறது மேலும் இது மொத்த சொத்துக்களின் வருவாய் விகிதத்தை உங்களுக்கு வழங்குகிறது எனவே பின்னத்தின் மேல் இலக்கத்தில் வரிக்குப் பின் உள்ள லாபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து மொத்த சொத்துக்களை வகுப்பதற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே பொதுவாக 0 28 கிடைக்கிறது அதை நாம் 28 சதவீதம் என்று கூறலாம் நிறுவன விகிதம் முன்பிருந்தே வீழ்ச்சியடைந்து வருவதை நாம் பார்க்கிறோம் நிறுவன சொத்துக்களின் வருமானத்தை 28 சதவீதமாக உயர்த்த முடிந்தது அது இப்போது 24 சதவீதமாக குறைந்துள்ளது அதிக சொத்துக்கள் குறைந்த லாபத்தை அளிக்கும் வகையில் இருக்கிறது ஈக்விட்டி பங்குதாரர்களின் கோணத்தில் தரவுகள் மிகவும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் ஈக்விட்டி மீதான வருமானம் அல்லது உரிமையாளர் நிதியால் கிடைக்கும் வருமானம் ஆகும் எனவே பிஏடி ஐ கணக்கிடுவது என்பது வரிக்கு பின்னுள்ள சொத்து ஈக்விட்டி அல்லது உரிமையாளர்கள் நிதிகளால் வகுக்கப்படுகிறது அதனால் அதை நாம் கணக்கிடலாம் பிஏடி நிகர மதிப்பு வகுக்கப்படுகிறது இதன் விளைவாக அதன் மதிப்பு 0 38 ஆக இருக்கும் அதை 38 சதவீதம் என்று கூறலாம் ஆக மார்ச் 14 ல் 38 96 சதவிகிதமாக வருவாய் இருந்தது மெதுவாக அதன் வருவாய் வீழ்ச்சியடைந்து வருகிறது குறைந்த இலாபத்தன்மை காரணமாக அந்நிறுவங்களால் பங்குகளை விட குறைந்த வருமானத்தை தான் ஈட்ட முடியும் இப்போது அடுத்த ஒத்த விகிதம் மிக முக்கியமான விகிதம் என்னவென்றால் அது மூலதனத்தின் மீதான வருமானமாகும் ஈக்விட்டி மீதான வருமானம் மற்றும் மூலதனத்தின் மீதான வருமானத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன ஈக்விட்டி மீதான வருவாய் என்பது ஈக்விட்டி பங்குதாரர்களின் முதலீட்டின் மீதான வருமானம் மற்றும் மூலதனத்தின் மீதான வருமானம் மொத்த மூலதனமாகும் இந்த நிறுவனத்திற்கு அதிக கடன் இல்லை என்றாலும் பொதுவாக இது மூலதனத்தைக் கொண்டிருக்கிறது அது உரிமையாளர்கள் நிதி மற்றும் கடனின் கூட்டு தொகையாகும் நீண்ட கால மூலதனம் என்றால் என்ன பின்னத்தின் மேலிழக்கத்தில் என்ன எடுத்துக் கொள்ள போகிறோம் பின்னத்தின் மேலிழக்கத்தில் நாம் PAT ஐ மட்டும் எடுக்க மாட்டோம் அதனுடன் வரி மற்றும் நிதி செலவு ஆகியவற்றையும் சேர்த்து எடுத்துக் கொள்வோம் நான் இதை அடைப்புக்குறிக்குள் குறித்து வைக்கப் போகிறேன் மூலதனத்தின் மீதான வருமானம் வரிக்குப் பிந்தைய லாபத்திற்கு சமம் அல்லது நாம் நேரடியாக பிபிடி எடுத்துக் இருக்கிறோம் அதை வட்டி அல்லது நிதிச் செலவு கொண்டு வகுக்கலாம் மொத்த நீண்ட கால மூலதனத்தை நாம் கணக்கிட எடுத்து கொள்ள போகிறோம் எனவே நாம் மீண்டும் நிகர மதிப்பை அடைப்புக்குறிக்குள் எடுத்துக்கொள்வோம் மன்னிக்கவும் அது மூடிய நிகர மதிப்பு தொகை கூட்டல் நீண்ட கால கடன் தொகை ஆகும் இப்போது நமக்கு மார்ச் 14 வரை உள்ள கடனாளிகளுக்கு 0 51 கிடைத்துள்ளது 0 51 லிருந்து 40 சதவீதத்திற்கு குறைந்துள்ளது இல்லை 0 51 அல்ல மாறாக 51 சதவீதத்தில் இருந்து 40 சதவீதமாக குறைந்துள்ளது லாப அளவு வீழ்ச்சியடைந்ததால் பயன்படுத்தப்பட்ட மூலதனத்தின் வருமானம் வீழ்ச்சியடைந்துள்ளது ஈக்விட்டி மீதான வருமானத்தை விட இது ஏன் அதிகமாக இருக்கிறது இந்த நிறுவனம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ 0 கடன் உள்ள நிறுவனம் என்பதால் இப்போது நீங்கள் வரிக்கு முன் உள்ள லாபத்தை பெறுகிறீர்கள் அதனால் வரியின் தாக்கம் அதிக விளைவை ஏற்படுத்தவில்லை வரிகளின் அதிகரிப்பு காரணமாக மூலதனம் அல்லது நீண்ட கால மூலதனத்தின் மீதான வருமானம் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது வங்கியில் முதலீடு செய்தால் கிடைக்கும் வருவாயுடன் நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் வங்கி உங்களுக்கு 8 அல்லது 9 சதவிகித வருவாயைக் கொடுக்கக்கூடும் அதேசமயம் டி எஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் 51 சதவிகித வருவாயையும் உரிமையாளர்கள் நிதியில் முதலீடு செய்தால் 38 சதவிகிதத்தையும் ஈட்ட முடிகிறது எனவே பெரும்பாலும் நிறுவனங்களுக்கு இத்தகைய சதவீதங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியை காட்டுகிறது அதைப் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இந்த வருவாய் விகிதங்கள் உரிமையாளர்களுக்கும் நிறுவனத்தையும் கையகப்படுத்த விரும்பும் அல்லது நீண்ட கால கோணத்தில் நிறுவனத்தைப் ஆராய விரும்பும் எவருக்கும் இது மிகவும் முக்கியமான தரவுகளை கொண்டது தான் அடுத்ததாக ஒரு பங்குக்கான விற்பனையாகும் இப்போது இது கலப்பின விகிதத்தில் ஒன்றாகும் இது நிதி விகிதம் அல்ல ஏனென்றால் பின்னத்தின் கீழிலக்க எண்ணில் பங்குகளின் எண்ணிக்கை கொண்டு வகுக்க வேண்டும் ஆனால் ஒரு பங்கிற்கு எவ்வளவு விற்பனை உருவாக்கப்படுகிறது என்பதை அறிய பங்குதாரர்கள் ஆர்வமாக இருப்பார்கள் எனவே இது விற்பனை ஆகும் எனவே நிகர விற்பனையின் தரவை எடுத்துக்கொண்டு அதை பங்குகளின் எண்ணிக்கை ஆல் வகுக்க வேண்டும் அந்த நிறுவனங்கள் நிலுவையில் உள்ள பங்கின் தரவுகளை வழங்கியுள்ளனர் e o y என்பது எண்ட் ஆஃப் தி இயர் என்று அர்த்தம் எனவே நாம் கணக்கிட்டதின் விளைவாக 417 கிடைக்கிறது எல்லா தரவுகளும் ரூபாய் மில்லியனில் இருப்பதால் இதுவும் ரூபாய் மில்லியனில் உள்ளது அதாவது ரூபாய் 417 மில்லியன் ஆகும் ஒரு பங்கின் அளவை நாம் நகல் எடுத்துக் கொள்வோம் எனவே ஒரு பங்குக்கு அவர்கள் 417 மில்லியன் அளவுக்கு விற்பனையை உருவாக்க முடியும் படிப்படியாக உயர்வு இருப்பதை இதன் மூலம் நாம் காண முடியும் எனவே நிறுவனம் தனது வருவாயினை அதிகரித்துக்கொள்ள முடியும் இது லாபம் என்றாலும் ஒருவித அழுத்தம் தான் இப்போது அடுத்ததாக ஒரு பங்குக்கு எவ்வளவு சம்பாதிப்பது என்பதை பற்றி பாப்போம் இது ஒரு பங்கிற்கு கிடைக்கும் லாபம் என்று நமக்குத் தெரியும் எனவே நாம் எந்த லாபத்தை எடுக்க வேண்டும் இயக்க லாபம் வரிக்கு முன் உள்ள லாபம் அல்லது வரிக்குப் பின் உள்ள லாபத்தை எடுத்து கொள்வோம் உண்மையில் ஒரு முன்னுரிமை ஈவுத்தொகை இருந்தால் நாம் அந்த முன்னுரிமை ஈவுத்தொகையை கழிக்க வேண்டும் பிஏடி அல்லது உரிமையாளர்களுக்கு கிடைக்கும் லாபம் பின்னத்தின் மேல் இலக்கத்தில் இருக்க வேண்டும் இப்போதே பிஏடி ஐ எடுத்துக் கொள்வோம் வரிக்குப் பின் கிடைக்கும் லாபம் பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்பட வேண்டும் எனவே ஒரு பங்குக்கான வருவாய் படிப்படியாக அதிகரித்து வருகிறது என்பதை நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் நிறுவனத்தின் மொத்த லாபம் அதிகரிக்கிறது இருப்பினும் லாபம் சற்று வீழ்ச்சியடைகிறது ஆனால் மொத்த இலாபம் உயர்கிறது எனவே ஒரு பங்கிற்கு வருவாய் மெதுவாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது அடுத்ததாக ஒரு பங்கிற்கான பணப்புழக்கத்தை பற்றியதாகும் ஒரு சில பங்குதாரர்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு பங்கிற்கு எவ்வளவு வருவாயை ஈட்ட முடியும் என்று அறிந்து கொள்வதில் அதிக காட்டுவார்கள் மீண்டும் அவர்கள் ஒரு பங்கிற்கு மொத்த பணப்புழக்கத்தை விரும்புகிறீர்களா அல்லது ஒரு பங்கிற்கு இயக்க பணப்புழக்கத்தை விரும்புகிறார்களா என்பது நமக்குத் தெரியாது அநேகமாக அவர்கள் இயக்க பணப்புழக்கத்தை விரும்புகிறார்கள் என்று நினைக்கிறேன் இந்த புதிய சூத்திரத்தை கணக்கிட எடுத்துக்கொள்வோம் ஒரு பங்குக்கு பணப்புழக்கத்தின் சூத்திரத்தைக் கவனியுங்கள் அல்லது பணி இயக்க நடவடிக்கைகளில் இருந்து ஒரு பங்கிற்கு இயக்க பணப்புழக்கத்தை பெற வேண்டும் என்றால் பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்பட வேண்டும் ஒரு பங்கு அடிப்படையில் இயக்க நடவடிக்கையிலிருந்து கிடைத்த பணப்புழக்கம் 75 முதல் 130 வரை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒரு நல்ல வளர்ச்சி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக பங்குக்கு ஈவுத்தொகை அதை பற்றி பார்ப்போம் எனவே ஒரு டிவிடெண்டாக நிறுவனம் எவ்வளவு பணம் தங்களது பங்குதாரர்களுக்கு விநியோகிக்கிறது இது ஒரு பங்கின் அடிப்படையில் பெறப்படும் வருவாய் ஆகும் இது கணக்கிடுவதற்கு மிகவும் எளிதானது ஒன்று தான் இப்போது நாம் மொத்த ஈவுத்தொகையை எடுத்து பங்குகளின் எண்ணிக்கையால் வகுப்போம் இங்கே டிவிடெண்ட் தரவு தரப்படவில்லை என்று நினைக்கிறேன் அதனால் ஒரு பங்கிற்கு ஈவுத்தொகையை நாம் கணக்கிட முடியாது ஈவுத்தொகை தரவு எதுவும் கிடைக்கவில்லை என்பதால் தரவுகளை மீண்டும் சரி பார்க்க வேண்டும் இப்போது அடுத்ததாக ஈவுத்தொகை மகசூல் பற்றியதாகும் ஈவுத்தொகை மகசூல் என்றால் என்ன இதன் பொருள் என்னவென்றால் ஒரு சதவீதமாக நீங்கள் ஈவுத்தொகையின் அடிப்படையில் என்ன வருமானத்தை பெறுகிறீர்கள் என்பதாகும் எனவே நீங்கள் பங்குகளின் எண்ணிக்கையை எடுத்துக்கொள்வீர்கள் இல்லையா பங்கு மூலதனத்தின் மீது நாம் ஈவுத் தொகையை எடுத்துக் கொள்வோம் அறிவிக்கப்பட்ட ஈவுத்தொகை வீதத்தை நாம் பெறுவோம் ஆனால் அவை சந்தை மகசூலைப் பற்றி விவரிக்கின்றன பங்குச் சந்தை விலையில் ஈவுத்தொகையை நாம் எடுத்துள்ளோம் அல்லது பங்கின் சந்தை விலையில் டி எஸ் ஐ எடுத்துள்ளோம் நம்மிடம் ஈவுத்தொகை தரவு இல்லை அதனால் ஈவுத்தொகை மகசூலை நம்மால் கணக்கிட முடியவில்லை ஆனால் இது ஏற்கனவே பகிரப்பட்ட தகவல் வழங்கப்பட்டுள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உங்களுக்குக் அதை இப்பொழுது கணக்கிட்டு காண்பிக்கிறேன் இப்பொழுது தங்கள் நிறுவனத்தின் ஈவுத்தொகை மகசூல் 0 7 சதவீதத்தை கொடுத்துள்ளனர் இது தற்போதைய ஈவுத்தொகை மகசூல் ஆகும் ஆனால் நம்மிடம் 5 ஆண்டுக்கான தரவுகள் எதுவும் இல்லை ஆனால் தற்போதைய மகசூல் ஏற்கனவே எனக்கு தெரியும் அடுத்ததாக புக் வேல்யூ பெற் ஷேர் ஆகும் இப்போது இது ஒரு சுவாரஸ்யமான மற்றும் மிகவும் முக்கியமான தகவலாகும் எனவே நிகர மதிப்பு என்பது பங்குகளின் எண்ணிக்கையைப் வகுப்பதின்மூலம் பங்குதாரர்கள் பெறும் மதிப்பு ஆகும் இன்று ஒரு நிறுவனம் மூடப்பட்டது ஒவ்வொரு பங்குதாரருக்கு ஒரு பங்கு என்ற அடிப்படையில் எவ்வளவு வருவாய் கிடைக்கும் என்பதை அறிய இது உதவுகிறது தயவுசெய்து நீங்களும் நிகர மதிப்பை எடுத்து பங்குகளின் எண்ணிக்கை ஆல் வகுக்க வேண்டும் எனவே 251 இலிருந்து 443 ஆக நிலையான உயர்வைக் காணலாம் அதாவது நிறுவனம் மெதுவாக வருவாய் ஈட்டுகிறது மேலும் நிலையான வைப்புக்களை வைக்க முயற்சிக்கிறது எனவே அவற்றின் புக் வேல்யூ படிப்படியாக அதிகரித்து வருகிறது விற்பனை விகிதத்தின் மீதான விலை என்பது சந்தை விலைகளைக் குறிக்கிறது ஆனால் நமக்கு சந்தை விலை தகவல்கள் அனைத்து ஆண்டுகளுக்கும் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன் ஆமாம் அந்த தரவுகள் இருக்கிறதா சராசரி சந்தை மூலதனம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் நமக்கு பங்குகளின் எண்ணிக்கை வழங்கப்படவில்லை மன்னிக்கவும் நமக்கு சராசரி சந்தை விலை வழங்கப்படவில்லை உயர் மற்றும் குறைந்த சந்தை விலை கொடுக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை மீண்டும் சரி பார்க்கலாம் ஆனால் சராசரி சந்தை மூலதனம் வழங்கப்படவில்லை எனவே ஒரு பங்கு விகிதத்திற்கான விலையை இ எஸ் மீதான விலையான சராசரி பிஈ விகிதத்தை கொண்டு நம்மால் கணக்கிட முடியாது மீண்டும் நமக்கு சராசரி விலை தேவை படுகிறது ஒரு பங்குக்கான வருவாய் மூலம் அதைப் வகுக்க முடியும் நம்மால் எதையும் கணக்கிட முடியாது அடுத்ததாக நமக்கு தெரியாத மார்க்கெட் வேல்யூ ப்ரைஸ் இல்லாத புக் வேல்யூ ப்ரைஸ் பற்றியதாகும் மேலும் இது புக் வேல்யூ யுடன் இணைக்கும் ஒரு முக்கியமான விகிதமாகும் நாம் இதன் மூலம் புத்தக மதிப்பைக் கணக்கிட்டுள்ளோம் அடுத்ததாக ஈவுத்தொகை செலுத்துதல் பற்றியதாகும் எனவே இந்த கணக்கிடும் முறை ஈவுத்தொகையை அடிப்படையாகக் கொண்டது ஆகும் தற்போதைய சந்தை விலையில் ஈவுத்தொகை இல்லை இல்லை மன்னிக்கவும் ஈவுத்தொகை செலுத்துதல் ஆகும் இது லாபத்தில் இருந்து பெறப்படும் ஈவுத் தொகையை சதவீதமாக கணக்கிடப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது மேலும் இந்த 3 கடைசி விகிதங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை ஆகும் ஏனென்றால் அவை ஊழியர்களின் எண்ணிக்கை உடன் தொடர்புடையவைகளாகும் ஒரு பணியாளருக்கு சராசரி விற்பனை ஒரு பணியாளருக்கு சராசரி ஊதியம் மற்றும் ஒரு ஊழியருக்கு சராசரி நிகர லாபம் இதை நாம் கணக்கிட முடியும் ஏனெனில் ஊழியர்களின் எண்ணிக்கை நமக்குத் தெரியும் விற்பனையை ஊழியர்களின் எண்ணிக்கையால் வகுக்கப்பட வேண்டும் எனவே இது ரூபாய் மில்லியனில் 2722 ஆக இருந்தது இப்பொழுது அது மெதுவாக 3116 ஆக உயர்ந்துள்ளது இந்த வருவாய் உயர்வு ஒரு ஒற்றை ஊழியரால் கிடைக்கும் வருவாய் ஆகும் ஊழியர்கள் தங்கள் ஊதியத்திற்கு என்ன பெறுகிறார்கள் என்று இப்பொழுது பார்ப்போம் அதாவது மொத்த சம்பளம் மற்றும் ஊதியங்கள் வழங்கப்பட்டு அதை ஊழியர்களின் எண்ணிக்கையை வகுக்க வேண்டும் நீங்கள் ஒருவேளை டி எஸ் ஊழியராக இருக்க விரும்பலாம் ஏனென்றால் அது அந்த நிறுவனத்தின் மதிப்பை ரூபாய் 993 மில்லியனாக உயர்த்தி இருக்கிறது மேலும் இன்று அது ஒவ்வொரு ஊழியரின் வேலை வாய்ப்பின் காரணமாக நிகர லாபம் ரூபாய் 1680 மில்லியனாக அதிகரித்துள்ளது வரிக்குப் பின் உள்ள நிகர லாபத்தை எடுத்து ஊழியர்களின் எண்ணிக்கையால் வகுப்போம் எனவே நாம் ஒரு ஊழியருக்கு 637 மில்லியனைப் பெறுகிறோம் ஆனால் இப்போது அது 655 மில்லியனாக சற்று அதிகரித்துள்ளது ஊழியர்களின் சம்பளம் மிகவும் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் லாபம் அழுத்தத்தில் இருப்பதால் இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தேக்கமடைவதை நீங்கள் காணலாம் சரியா இது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை விரிவாகப் ஆய்வாளரால் விரிவான பகுப்பாய்வு மற்றும் ஆராய்ச்சி எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை காண்பிப்பதற்கான ஒரு முயற்சியாகும் அடுத்த அமர்வில் நாம் மற்றொரு நிறுவனத்தை எடுத்துக் கொண்டு பகுப்பாய்வு செய்து கவனமாக கணக்கிட முயற்சிப்போம் அதுவரை இந்த நிறுவனத்தை பற்றிய விரிவுரையை கவனமாக படிக்கவும் நன்றி வணக்கம்